காலை வணக்கம் மஸோன்றி காம்போனென்ட்களின் ஸ்ட்ரென்த் மற்றும் பிஹேவியர் ஆகியவற்றைக் கையாளும் தொகுதியின் கடைசிப் மாடுல் ஐ நாம் ஆராய்வோம் கடைசி விரிவுரையில் சியர் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் இன் பிளேன் சியர் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் கம்ப்ரெஸ்ஸன் ஆகியவற்றுக்கு இடையேயான இன்டெராக்சன் சர்பேஸ் பற்றி நாம் ஆய்வு செய்தோம் பெய்லியர் டொமைனை உருவாக்க நாம் பயன்படுத்திய 3 அளவுகோல்களின் அடிப்படையில் இந்த இன்டெராக்சன் ஐப் பார்த்தோம் இவை ஒவ்வொன்றிற்கும் வெளிப்பாடுகளை உருவாக்கினோம் பிளக்சரல் கம்ப்ரெஸ்ஸன் மெக்கானிசம் ஐக் கையாளும் வெளிப்பாடு இறுதி மொமெண்ட் கபாஸிட்டி அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மற்றும் சுவரின் ஜாமெட்ரியை அறிந்து அதை பிளக்சரல் மெக்கானிசத்தை உருவாக்க தேவையான லேட்டரல் போர்ஸ் இறுதி லேட்டரல் போர்ஸ் H யின் அடிப்படையில் அதை வெளிப்படுத்தலாம் மற்ற இரண்டு மெக்கானிசம்கள் சியர் மெக்கானிசம்கள் ஆகும் இது டையக்னல் டென்ஷன் பெய்லியர் மற்றும் சிளைடிங் சியர் பெய்லியர் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது எனவே ஆக்ஸில் போர்ஸ் இன் அனைத்து மதிப்புகளுக்கும் இது மதிப்பிடப்பட்டவுடன் கொடுக்கப்பட்ட மெக்கானிசம்க்கான மிகக் குறைந்த சியர் போர்ஸ்க்கு இன்டெராக்சன் சர்பேஸ்ஸைப் பெறுவீர்கள் 3 மெக்கானிசம்களின் மிகக் குறைந்த சியர் போர்ஸ் ஆனது பெய்லியர் டொமைனை உங்களுக்கு வழங்குகிறது இப்போது இது இன் பிளேன் கபாசிட்டி மற்றும் இன் பிளேன் பிஹேவியர்க்கானது மற்றும் ஆக்ஸில் போர்ஸ்க்கு எதிராக சியர் கபாஸிட்டி அடிப்படையில் அதை வெளிப்படுத்தியுள்ளோம் இது மொமெண்ட் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் குறிப்பிடப்படலாம் எனவே இது மொமெண்ட் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இன் அடிப்படையில் குறிப்பிடப்படலாம் இது மொமெண்ட் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இல் ஒரு இன்டெராக்சன் சர்பேஸ் ஆக மாறும் எனவே இன் பிளேன் பிஹேவியர் சியர் மூலம் நிர்வகிக்கப்படுவதால் மஸோன்றி லோட் தாங்கும் சுவர் ஒரு சியர் சுவராக செயல்படுவதால் பல்வேறு நிலைகளின் ஆக்ஸில் போர்ஸ் இன் கீழ் மஸோன்றி பிஹேவியர் பற்றிய முழு புரிதலைப் பெற சியர் மெக்கானிசம்களை நாட வேண்டியிருந்தது இதேபோல் ஆக்ஸில் போர்ஸ் மொமெண்ட் இன்டெராக்சன்களையும் நாம் பார்க்கலாம் முந்தைய வழக்கில் நான் கூறியது போல் இது சியர் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் என்றாலும் நீங்கள் அதை பெண்டிங் மொமெண்ட் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இன் அடிப்படையில் குறிப்பிடலாம் இன் பிளேன் உள்ள மெக்கானிசம்களுக்கு இது மிகவும் பொதுவானதல்ல சியர் போர்ஸ் மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் இன் அடிப்படையில் நாம் அதை அதிகமாகப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இருப்பினும் அவுட் ஆப் பிளேன் மெக்கானிசம்களுக்கு சியர் என்பது டாமினேட்டிங் மெக்கானிசம் அல்ல சியர் என்பது பெய்லியர் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் மெக்கானிசம் அல்ல அவுட் ஆப் பிளேன் மெக்கானிசம் ஆனது பொதுவாக பிளக்சரல் கம்ப்ரெஸ்ஸன் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது எனவே அவுட் ஆப் பிளேன் பெண்டிங்ற்கு P M இன்டெராக்சன் கர்வ்களை உருவாக்கலாம் மேலும் இது நாம் முன்பு பார்த்ததை அடிப்படையாகக் கொண்டது லேட்டரல் போர்ஸ் காரணமாக சுவரின் அவுட் ஆப் பிளேன் திசையில் அவுட் ஆப் பிளேன் பெண்டிங் எபெக்ட் ஐ அதாவது ரெஸ்பான்ஸ் ஐப் பார்த்தோம் ஆனால் இங்கே நாம் பெண்டிங் இன்டெராக்சன்க்கான ஆக்ஸில் போர்ஸ் ஐப் பார்க்கிறோம் மேலும் லீனியர் எலாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐக் கருதி அல்லது இறுதியில் நான் லீனியர் எலாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐக் கருதி ஒரு இன்டெராக்சன் சர்பேஸ் ஐ உருவாக்க முடியும் எனவே நீங்கள் இங்குள்ள இன்டெராக்சன் சர்பேஸ் ஐப் பார்த்தால் அவுட் ஆப் பிளேன் பெண்டிங் சுவருக்கான இயல்பாக்கப்பட்ட இன்டெராக்சன் சர்பேஸ் ஐப் பார்க்கிறோம் மற்றும் செயல்படும் லோட் என்பது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்ன்ட்ரிசிட்டி உடன் கூடிய ஆக்ஸில் போர்ஸ் ஆகும் எனவே இது அவுட் ஆப் பிளேன் உள்ள கபாஸிட்டிகளின் அடிப்படையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் லேட்டரல் போர்ஸ் அடிப்படையிலான பெய்லியர் மெக்கானிசம்களிலிருந்து வேறுபட்டது இது வேறுபட்ட பிரதிநிதித்துவம் ஏனெனில் சுவரில் உள்ள செயல் வேறுபட்டது எனவே நாம் இயல்பாக்கப்பட்ட ஆக்ஸில் பார்க்கிறோம் y அச்சில் PP0 மற்றும் x அச்சில் மொமெண்ட் கபாஸிட்டி MM0 ஆகியவற்றைப் பார்க்கிறோம் மற்றும் இங்கே P0 வேறு ஒன்றும் இல்லை அது சுவரின் நீளம் இன்டு தடிமன் கொண்ட ஏரியா ஆப் கிராஸ் செக்சனில் உள்ள மஸோன்றி கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரென்த் ஆகும் அதனால் எனவே மொமெண்ட் கபாஸிட்டி மதிப்பை அடைய செக்சன் மாடுலஸைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இது x மற்றும் y அச்சை இயல்பான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்த உதவுகிறது எனவே இன்டெராக்சன் சர்பேஸ் இல் உள்ள 3 முக்கியமான மண்டலங்களின் அடிப்படையில் இதை உருவாக்க முடியும் முதலில் முழுப் பகுதியும் கம்ப்ரெஸ்ஸன் நிலையில் இந்த சமன்பாடுகளை கிராக்கிங்க்கு முன்பே நாம் உருவாக்கியுள்ளோம் இது PP0 இன் மதிப்பிலிருந்து 1 க்கு சமமாக இருக்கும் நேர் கோடு அதாவது இந்த புள்ளியில் இருந்து சுவர் கிராக் தொடங்கும் வரை ஆகும் எனவே ஆக்ஸில் போர்ஸ் இன் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி t6 ஐ விட குறைவாக இருக்கும் சூழ்நிலையைப் பார்க்கிறோம் நாம் முன்பு பார்த்த கிளாசிக்கல் வெளிப்பாடுகள் அதாவது சுவரின் முழு ஆக்ஸில் போர்ஸ் கபாஸிட்டி ஐ நீங்கள் பெறும்போது சுவரில் 0 எக்ஸ்ன்ட்ரிசிட்டிக்கு இடையில் இருக்கும் எக்ஸ்ன்ட்ரிசிட்டியின் அளவு P0 ஆகும் இது t6 க்கு சமம் ஆக உள்ள எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இல் கிராக் தொடங்கும் போது வரை ஆகும் அந்த நேரத்தில் நீங்கள் சுவரில் 1 என்ற மொமெண்ட் கொள்ளளவைப் பெறுவதைக் காணலாம் அதேசமயம் ஆக்ஸில் போர்ஸ் கபாஸிட்டி பாதியாகக் குறைகிறது மேலும் அது சுவரில் உள்ள கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இல் நாம் கருதிய ட்ரையங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் காரணமாக நிகழும் எனவே அந்த புள்ளிக்கு அப்பால் இந்த கிரிட்டிகள் புள்ளியை நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள் அங்கு மொமெண்ட் கபாஸிட்டி 1 ஆகும் ஆக்ஸில் போர்ஸ் கபாஸிட்டி ஆனது P0 கபாஸிட்டியில் 50 சதவீதம் ஆகும் இப்போது சுவர் கிராக் தொடங்குகிறது சுவர் கிராக் ஏற்படத் தொடங்கியவுடன் கிராக் ஏற்படுவதற்குப் பிந்தைய கட்டத்தைப் பார்க்கிறோம் ஆனால் கிராக் ஏற்பட்ட பிந்தைய கட்டத்தில் எலாஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் லீனியர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரெஸ் உடன் இன்னும் தொடர்கிறோம் எனவே நீங்கள் ஒரு நான் லீனியர் அணுகுமுறையைப் பயன்படுத்தினால் ஸ்ட்ரெஸ் பிளாக் பாராபோலிக் ஐப் பயன்படுத்தி கம்ப்ரெஸ்ஸன் கீழ் மென்மையாக்குதல் ஸ்ட்ரெஸ் பிளாக்ற்கு பதிலாக சமமான ரெக்ட்டாங்குலர் ஸ்ட்ரெஸ் பிளாக் ஐக் கொண்டு வர விரும்புகிறோம் எனவே அதற்கு அப்பால் நாம் ஒரு கிராக் கொண்ட கிராஸ் செக்ஸனைப் பார்க்கிறோம் நீங்கள் இப்போது சுவரின் கம்ப்ரெஸ்டு தடிமன் மீது வேலை செய்கிறீர்கள் இது இந்த புள்ளிக்குப் பிறகு t க்கும் குறைவாக உள்ளது எனவே இந்த விஷயத்தில் t6 கிராக் தொடங்கும் கிரிட்டிகள் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இலிருந்து கிராஸ் செக்சனில் சுமார் 50 சதவீதம் வரையிலான எக்ஸ்ன்ட்ரிசிட்டியை நீங்கள் உண்மையில் பார்க்கிறீர்கள் எனவே மீதமுள்ள பகுதிக்கான மொமெண்ட் கபாஸிட்டிகளை நீங்கள் மதிப்பிடலாம் ஆனால் கிராஸ் செக்சனின் தடிமனுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் சிறியதாக இருக்கும் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் இன் மதிப்பு கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரெஸ் ஆப் மஸோன்றியை அணுகும்போது ரெக்ட்டாங்குலர் ஸ்ட்ரெஸ் பிளாக் இருக்கிறது என்ற இறுதி நிலைக்கு நீங்கள் யூகிக்க ஆரம்பிக்கலாம் எனவே அதுதான் சுவரில் உள்ள மொமெண்ட் கபாஸிட்டி ஐயும் ஆக்ஸில் லோட் கபாஸிட்டி ஐயும் உங்களுக்கு வழங்கப் போகிறது எனவே இது ஒரு அடிப்படை கட்டமைப்பாகும் இதன் மூலம் நீங்கள் ஆக்ஸில் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் இன்டெராக்சன்களை உருவாக்க முடியும் நீங்கள் லெவல் ஆப் ஆக்ஸில் ஸ்ட்ரெஸ் ஆனது fm க்கு சமமாக வைக்கலாம் மற்றும் 0 எக்ஸ்ன்ட்ரிசிட்டி முதல் கிராக்கிங் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி வரை வெவ்வேறு எக்ஸ்ன்ட்ரிசிட்டிகளைப் பார்க்கலாம் அதைத் தாண்டி கிராஸ் செக்சனைக் குறைக்கத் தொடங்குங்கள் பின்னர் நீங்கள் கிராஸ் செக்சனின் இரண்டாம் கட்டத்திற்கு வருவீர்கள் மற்றும் அதன் பெண்டிங் மொமெண்ட் கபாஸிட்டி மற்றும் ஆக்ஸில் போர்ஸ் கபாஸிட்டிக்கும் வருவீர்கள் பின்னர் நீங்கள் இறுதிக் கட்டத்திற்கு வருவீர்கள் அதன் விளைவாக வரும் போர்ஸ் ஐ மாற்ற விரும்புவீர்கள் இது ரெக்ட்டாங்குலர் ஸ்ட்ரெஸ் பிளாக்க்கு ஒத்திருக்கிறது எனவே இது ஒரு எளிய கட்டமைப்பாகும் இது ஆக்ஸில் போர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் இன்டெராக்சன் சர்பேஸ் ஐ உருவாக்க நீங்கள் பயன்படுத்தலாம் பின்னர் அதை டிசைனிற்குப் பயன்படுத்தலாம் நிச்சயமாக இங்கே நாம் ஒரு அன்ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றி சுவர் கிராஸ் செக்சனில் பார்த்தோம் இந்த சுவரின் கிராஸ் செக்சனை ஒன்று அல்லது இரண்டு ரிஇன்போர்ஸ்மென்ட் பார்ஸ் மூலம் ரிஇன்போர்ஸ் செய்தால் அது கிராக்டு கட்டத்தில் மட்டுமே உள்ளது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் ஸ்டீல் பார் ஆனது டென்ஷனை அனுபவிக்க ஆரம்பித்தவுடன் கீழ் பாதியில் இன்டெராக்சன் சர்பேஸ்ஸில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கும் மொமெண்ட் கபாஸிட்டி ஐ நீங்கள் மேம்படுத்துவீர்கள் எனவே ரிஇன்போர்ஸ்மென்ட் உடன் கிராஸ் செக்சனில் ரிஇன்போர்ஸ்மென்ட் சேர்க்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் எவ்வளவு ஸ்டீல் ரிஇன்போர்ஸ்மென்ட் ஐக் கொண்டு வருகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த மண்டலத்தில் மொமெண்ட் கபாஸிட்டி ஐ மேம்படுத்துவதை நாம் உண்மையில் பார்க்கப் போகிறோம் இன்டெராக்சன் கர்வ் இன் போஸ்ட் கிராக்கிங் கட்டத்தில் இம்ப்ரூவ்ட் மெமென்ட் கபாசிட்டியைப் பெறுவீர்கள் நீங்கள் ரிஇன்போர்ஸ்டு மஸோன்றி இன்டெராக்சன் கர்வ்ஸ் இரண்டையும் இன் பிளேன் பெண்டிங் மொமெண்ட்டிலிருந்து ஆக்ஸில் போர்ஸ் இன்டெராக்சன் மற்றும் அவுட் ஆப் பிளேன் மொமெண்ட்டிலிருந்து ஆக்ஸில் போர்ஸ் இன்டெராக்சன்களுக்குப் பயன்படுத்துவீர்கள் எனவே மஸோன்றிகளின் ஸ்ட்ரென்த் பிஹேவியர் மற்றும் ஸ்ட்ரென்த் ஆகியவற்றின் அடிப்படையில் நான் தொட விரும்பிய கடைசி பகுதி இது எஞ்சியிருக்கும் ஒரு காம்போனென்ட் உள்ளது அது மீண்டும் நம்மை டிசைன் உடன் இணைக்கிறது அது உண்மையில் டிபார்மேசன் ஆகிறது இப்போது டிபார்மேசன்ஸ் மற்றும் ஸ்டிப்னஸ்ஸஸ் பற்றி நான் கூறுகிறேன் ஏனெனில் உங்களுக்கு ஸ்டிப்னஸ் மதிப்பீடு தேவை சில மஸோன்றி காம்போனென்ட்ஸ் அனுபவிக்கும் டிமாண்ட் இன் தேவை என்ன என்பதை மதிப்பிடுவதற்கு மஸோன்றி சுவரில் நீங்கள் என்ன டிபார்மேசன்களைப் பெறுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஸ்டிப்னஸ் மதிப்பீடு தேவை எனவே மஸோன்றி வேலைகளில் உள்ள பல்வேறு காம்போனென்ட்ஸ் எவ்வாறு ஒன்றோடொன்று இன்டெராக்சன் கொள்கின்றன மற்றும் ஸ்டிப்னஸ் ஐ எவ்வாறு மதிப்பிடலாம் என்பதைப் புரிந்துகொள்வதற்கான அடிப்படை கட்டமைப்பைப் பார்ப்போம் போர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது முக்கியமானதாகும் எனவே இது இந்த குறிப்பிட்ட மாடுலின் கடைசி பகுதியாகும் அங்கு நாம் உண்மையில் லேட்டரல் போர்ஸ் இன் டிஸ்ட்ரிபூசனை ஆய்வு செய்கிறோம் ஓகே டிசைன் ப்ரோப்லேம் செய்யத் தொடங்கும்போது முழுச் சுவரின் அளவிலும் நீங்கள் கொண்டிருக்கும் வெவ்வேறு முறைகளின் நுணுக்கங்களை நாம் ஆராய்வோம் ஆனால் ஒரு மஸோன்றி பேனல் அல்லது மஸோன்றி காம்போனென்ட் வரை ஒரு மஸோன்றி கட்டிடத்தில் லேட்டரல் போர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வாறு நிகழ்கிறது என்பதற்கான ஒட்டுமொத்த கட்டமைப்பைப் புரிந்துகொள்வது முக்கியம் ஏனெனில் இந்த எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றின் பிஹேவியரியிலும் மற்றும் ஒட்டுமொத்த அமைப்புகளிலும் நீங்கள் செய்ய வேண்டிய அனுமானங்கள் உள்ளன மேலும் எனது கவனம் முதன்மையாக இந்த கட்டமைப்புகளின் அதாவது மஸோன்றி கட்டமைப்புகளின் எர்த்குயாக் ரெஸ்பான்ஸ் இன் பார்வையில் உள்ளது எனவே லேட்டரல் போர்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் என்று நான் கூறும்போது எர்த்குயாக் போர்ஸ் எர்த்குயாக் இன் செயல்பாட்டின் கீழ் நீங்கள் மதிப்பிடக்கூடிய பேஸ் சியர் ஆகியவற்றைக் குறிப்பிடுகிறேன் மற்றும் இந்த சியர் டிமாண்ட் ஆனது கட்டிடத்தில் இருந்தே எவ்வாறு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகப் போகிறது பேஸ் சியர் டிமாண்ட் ஆனது சிங்கிள் எலிமெண்ட் எந்த சியர் போர்ஸ் ஐ அனுபவிக்கப் போகிறது என்பது வரை கட்டிடம் அனுபவிக்கும் எனவே அந்தப் பாதையைத்தான் நான் உண்மையில் பார்க்கிறேன் எனவே நாம் சீஸ்மிக் அஸ்பெக்ட் டிசைன் அம்சங்களில் இறங்குவோம் ஆனால் சிஸ்டம் நிலையிலிருந்து காம்போனென்ட் நிலைக்கு மாறுவது முக்கியமானது பேஸ் சியர் ஐக் கணக்கிடுவதற்குக் அடிப்படை சியர்க்கு சமமான மாஸ் இன்டு அக்ஸ்லெரேஷன் பார்மட் கொண்டிருக்கும் வெளிப்பாடுகளின் குறியீடு கொண்டு நாம் நிறுவ முடியும் கொடுக்கப்பட்ட கட்டிடத்திற்கான அடிப்படை சியர் மதிப்பிடப்பட்டவுடன் இந்த பேஸ் சியர் ஒரு கட்டமைப்பின் உயரம் வழியாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படுகிறது எனவே உங்களிடம் சிங்கிள் ஸ்டோரே அமைப்பு இருந்தால் அனைத்து பேஸ் சியர்களும் சிங்கிள் ஸ்டோரேயில் இருக்கும் சுவர்களால் கிரௌண்ட் ஸ்டோரே அமைப்பிலேயே சமப்படுத்தப்படும் ஆனால் உங்களிடம் பல தளங்கள் இருந்தால் பிறகு ஸ்டோரே சியர் ஆனது ஒவ்வொரு ஸ்டோரேக்கு தொடர்புடைய இந்த சியர் போர்ஸ் ஆனது ஒட்டுமொத்த பேஸ் சியர் இல் இருந்து மதிப்பிடப்பட வேண்டும் மேலும் அது உயரத்தில் நீங்கள் கருதும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் ஐப் பொறுத்தது குறியீடுகள் இதைச் செய்வதற்கான எளிமையான வழிகளைத் தருகின்றன உயரம் வழியாக ஒரு ட்ரையங்குளர் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ நீங்கள் அனுமானிக்கலாம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஐ செய்ய மோடு சேப் ஐ பயன்படுத்தலாம் ஆனால் இது ஒரு அஸ்பெக்ட் ஆகும் இது நாம் உண்மையான சீஸ்மிக் அஸ்பெக்ட் டிசைன் ஐச் செய்யும்போது ஆராயத் தொடங்குவோம் எனவே முதல் மாற்றம் பேஸ் சியர் நிறுவப்பட்டதும் ஸ்டோரே சியர் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டோரே சியர் நிறுவப்பட்டதும் அந்த ஸ்டோரே சியர் ஆனது கொடுக்கப்பட்ட ஸ்டோரேயில் உள்ள வெவ்வேறு சுவர்களில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் எனவே சுவர்களின் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பல அளவுருக்களால் பாதிக்கப்படுகிறது கட்டமைப்பின் திட்ட அமைப்பில் மொத்த சமச்சீர்நிலை இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் கொண்டிருக்கலாம் அந்த ஸ்டோரேயின் சென்டர் ஆப் மாஸ் மற்றும் சுவர்களின் சென்டர் ஆப் ஸ்டிப்னஸ் ஆப் டிஸ்ட்ரிபியூஷன் பொருந்துகின்றன மேலும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் x திசையில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ் அல்லது y திசையில் செயல்படும் லேட்டரல் போர்ஸ் இருந்தால் நீங்கள் சுவர்களில் செயல்படும் நேரடி சியர் காம்போனென்ட்களைப் பார்க்கப் போகிறீர்கள் ஆனால் நீங்கள் சென்டர் ஆப் மாஸ் மற்றும் சென்டர் ஆப் ஸ்டிப்னஸ் இடையில் ஒரு எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இருந்தால் உங்களுக்கு டார்சன் வாய்ப்பு உள்ளது மற்றும் டார்சன் வாய்ப்பு உடன் ஒரு திசையில் அல்லது மற்றொன்றில் செயல்படுவதால் ஏற்படும் எர்த்குயாக் போர்ஸ் இல் இருந்து வரும் நேரடி சியர் காம்போனென்ட்களைத் தவிர படத்தில் வரும் கூடுதல் டார்சன் சியர் காம்போனென்ட் உள்ளது எனவே ஒரு லெவல் ஆப் ஸ்டோரே ஆனது முதலில் நிறுவுவதற்கு முக்கியம் சென்டர் ஆப் மாஸ் என்ன சென்டர் ஆப் ஸ்டிப்னஸ் என்ன சென்டர் ஆப் மாஸ் மற்றும் சென்டர் ஆப் ஸ்டிப்னஸ்ற்கும் இடையில் ஒரு எக்ஸ்ன்ட்ரிசிட்டி உள்ளதா என்பதை ஆராயுங்கள் நீங்கள் பணிபுரியும் ஜாமெட்ரி மற்றும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டஸ் அடிப்படையில் இந்த எக்ஸ்ன்ட்ரிசிட்டியை x எக்ஸ்ன்ட்ரிசிட்டி மற்றும் y எக்ஸ்ன்ட்ரிசிட்டி என பிரிக்கலாம் எனவே சென்டர் ஆப் மாஸ் மற்றும் சென்டர் ஆப் ஸ்டிப்னஸ்ற்கும் இடையிலான திட்டத்தில் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி உள்ளதா இல்லையா என்பதை அடிப்படையாகக் கொண்ட இந்த ஸ்டோரே சியர் ஐ பின்னர் சுவர்களுக்கு இடையில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்பட வேண்டும் மற்றும் ஒவ்வொரு சுவர்களுக்கும் இந்த ஸ்டோரே சியர் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்பட வேண்டும் இங்கே நீங்கள் காணக்கூடிய திட்டமானது மேலே x திசையில் நீண்ட சுவர் கீழே x திசையில் ஒரு குறுகிய சுவர் மற்றும் வெவ்வேறு நீளங்களின் y திசையில் சுவர்களைக் கொண்டுள்ளது இப்போது x திசையிலும் y திசையிலும் எர்த்குயாக் போர்ஸ் செயல்படும் திசையைப் பொறுத்து சியர் போர்ஸ் மற்றும் நீங்கள் அனாலிசிஸ் செய்யும் திசையைப் பொறுத்து இந்த சுவர்களுக்கு இடையில் சியர் போர்ஸ் ஐ டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் எனவே எர்த்குயாக் போர்ஸ் ஆனது x திசையில் செயல்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் சென்டர் ஆப் மாஸ் மற்றும் சென்டர் ஆப் ஸ்டிப்னஸ்ற்கும் இடையில் எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இல்லாவிட்டால் அந்த எர்த்குயாக் போர்ஸ் ஐ இரண்டு சுவர்களுக்குப் பகிர்ந்தளிக்க வேண்டும் கீழே ஒரு சுவர் மற்றும் x திசையில் மேலே ஒரு சுவர் நேரடி சியர்க் காம்போனென்ட்ஸ் ஆக இருக்கும் அங்கே எக்ஸ்ன்ட்ரிசிட்டி இருந்தால் நேரடி சியர் காம்போனென்ட்ஸ்களைத் தவிர ஒரு டார்சனல் சியர் காம்போனென்ட்ஸ்ஸும் இருக்கும் y திசையில் இதேபோல் எனக்கு இரண்டு சுவர்கள் உள்ளன எனவே சியர் போர்ஸ் ஸ்டோரே சியர் மற்றும் y திசையானது கட்டிடத்தின் y திசையில் இரண்டு முனைகளில் இரண்டு சுவர்களுக்கு இடையில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படுகிறது ஸ்டோரே சியர்யிலிருந்து சுவர் சியர் போர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படுகிறவை சில அனுமானங்கள் மற்றும் கட்டமைப்பின் உண்மையான பிஸிக்கல் கண்டிஷன்களால் பாதிக்கப்படுகிறது மேலும் அவை என்ன இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சுவர்களின் ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் அல்லது ஸ்ட்ரென்த் இன் அடிப்படையில் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு மதிப்பீட்டைத் தெரிந்து கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்ட ஸ்டோரேயில் உள்ள சுவர்களின் ஸ்டிப்னஸ் ஐ மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்த ஸ்டிப்னஸ் இன் அடிப்படையில்தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கப் போகிறது ஸ்ட்ரென்த் என்பது ஸ்ட்ரென்த் ஐ முதன்மையாகக் கொண்ட முந்தைய விரிவுரைகளின் அடிப்படையில் நீங்கள் மதிப்பிட முடியும் என்பதன் அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே மதிப்பிட முடிந்த ஒன்று ஆனால் ஒரு ஸ்டோரேக்கு இந்த சியர் போர்ஸ்யின் தேவை அவற்றின் ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் இன் அடிப்படையில் சுவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் எனவே ஒரு ஸ்டோரேயில் உள்ள ஒவ்வொரு சுவரின் ஸ்டிப்னஸ் ஐயும் மதிப்பீடு செய்ய வேண்டும் இருப்பினும் கட்டமைப்பில் டியபிறகம் செயல்பாடு உள்ளதா இல்லையா என்பதன் மூலம் இது முற்றிலும் பாதிக்கப்படும் டியபிறகம் புளோர் ஸ்லாப் அல்லது ரூப் ஸ்லாப் ஆக செயல்படும் அது ஒரு ஐடியல் டியபிறகம் ஆகச் செயல்பட்டால் உங்கள் ஸ்லாப் கடினமான முறையில் செயல்படுவதைக் குறிக்கிறது இதன் காரணமாக ஸ்லாப்பில் எந்தப் புள்ளியிலும் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ் ஆனது லேட்டரல் போர்ஸ்க்கு சமமாக இருக்கும் அதாவது ஸ்லாபிற்குள் எந்த ரிலேட்டிவ் டிபார்மேசன்களும் இருக்காது எனவே ஸ்லாப்பில் உள்ள இரண்டு புள்ளிகள் ஒன்றுக்கொன்று டிபார்ம் செய்ய முடியாது என்றால் ஒருவருக்கொருவர் ஒப்பிடும்போது அவை டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகிவிடும் ஆனால் அவை ஒன்றுக்கொன்று டிபார்ம் செய்ய முடியாது பின்னர் ஸ்லாப் மிகவும் கடினமானதாக கருதப்படுகிறது மற்றும் உங்களிடம் டியபிறகம் செயல்பாடு வேண்டும் உங்களிடம் டியபிறகம் செயல்பட்டால் போர்ஸ்களின் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் இன் அடிப்படையில் இருக்கும் உங்களிடம் டியபிறகம் செயல்பாடு இல்லை என்றால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டிப்னஸ் இன் அடிப்படையில் இருக்க முடியாது எனவே கொடுக்கப்பட்ட திசையில் கொடுக்கப்பட்ட ஸ்டோரேயில் உள்ள தனிப்பட்ட சுவர்களுக்கு டிமாண்ட் எவ்வாறு டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்பட வேண்டும் என்பதில் டியபிறகம் செயல்பாடு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போது நீங்கள் ஒரு கட்டமைப்பின் உயரத்தின் வழியாக பேஸ் சியர் ஐ டிஸ்ட்ரிபியூஷன் செய்து முடித்துள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த கட்டத்தை முடித்து உங்கள் ஸ்டோரே சியர் ஐ நிறுவியுள்ளீர்கள் என்று கூறுவோம் ஸ்டோரே சியர் கொடுக்கப்பட்ட திசையில் கொடுக்கப்பட்ட ஸ்டோரேயில் சுவர்கள் மத்தியில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு சுவர் சியர் ஐ நிறுவியுள்ளீர்கள் சுவரில் ஒரு தனி பாகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ஒரு வெற்று சுவரை வைத்திருக்கலாம் அது ஒரு ஒற்றை மஸோன்றி குழு இருப்பினும் உங்களிடம் திறப்புகள் இருந்தால் அது ஒரே பேனல் அல்ல உங்களிடம் வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் உள்ளன அந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன எனவே சுவர் சியர் என்பதை நான் நிறுவிய பிறகு அடுத்த கட்டம் இங்கே சுவர் சியர் என்பது சுவரில் செயல்படும் H மற்றும் திறப்புகளைக் கொண்ட சுவராக இருந்தால் இங்கே எனக்கு இரண்டு திறப்புகள் உள்ளன இங்கே இந்த பியர்க்கும் இந்த பியர்க்கும் இடையில் ஒரு பெரிய திறப்பு உள்ளது மேலும் முதல் இரண்டு தூண்களுக்கு இடையில் மற்றொரு கதவு திறக்கிறது எனவே என்னிடம் பியர் 1 பியர் 2 மற்றும் பியர் 3 உள்ளன அவை வெர்டிகள் எலிமெண்ட்ஸ் என்பதால் அவற்றை பியர்ஸ் என்று அழைக்கிறோம் அவை க்ராவிட்டி லோட்களை சுமந்து செல்லும் எலிமெண்ட்ஸ் மேலும் அவை லேட்டரல் போர்ஸ் ஐ எதிர்க்கும் ஒரு முறை ஆகும் எனவே பியர்ஸ் வெர்டிகள் எலிமெண்ட்ஸ்களை எதிர்க்கும் லேட்டரல் லோட் என வரையறுக்கப்படுகிறது மேலும் அவை லேட்டரல் நடவடிக்கையின் கீழ் லோட் பெயரிங் மஸோன்றி கட்டமைப்பின் மிக முக்கியமான பகுதிகளை உருவாக்குகின்றன எனவே நான் இங்கே 3 பியர்களை வைத்திருக்கிறேன் ஆனால் லேட்டரல் போர்ஸ்களின் கீழ் பியர் டிபார்மேசன்ஸ் திறப்புகளின் அளவால் பாதிக்கப்படப் போகிறது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இங்கே முழு சுவர் ஒரு திசையில் ஒரு அச்சில் எதிர்க்கும் எலிமெண்ட்ஸ் பியர்ஸ் ஆகும் இங்கே நாம் ஒரு துளையிடப்பட்ட சுவரைப் பற்றி பேசுகிறோம் இப்போது ஒன்று திறப்புகளின் அளவு என்ன இரண்டு இந்த பியர்களுக்கு இடையில் கப்ளிங் எலிமெண்ட் என்ன என்பதைப் பாதிக்கப் போகிறது நான் ஒரு கப்ளிங் எலிமெண்ட் பற்றி பேசும்போது நான் எதைக் குறிப்பிடுகிறேன் ஒரு வழக்கமான சட்டத்தில் கப்ளிங் எலிமெண்ட் ஒரு பீம் ஒரு மொமெண்ட் எதிர்க்கும் சட்டத்தில் ரிஇன்போர்ஸ்டு கான்கிரீட் அமைப்பில் வெர்டிகள் எலிமெண்ட்ஸ்களை எதிர்க்கும் லேட்டரல் லோட்களாக நெடுவரிசைகள் உள்ளன ஆனால் ஒரு மஸோன்றி சுவரில் இந்த கப்ளிங் எலிமெண்ட்ஸ்களைப் பற்றி பேசும்போது நாம் ஸ்பான்ட்ரல்களைக் குறிப்பிடுகிறோம் இவை ஹரிசாண்டல் ஆக சீரமைக்கப்படுகின்றன அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் அவற்றின் முக்கிய பங்கு லேட்டரல் நடவடிக்கை இருக்கும் போது பியர்ஸ் இடையே போர்ஸ்களை மாற்றுவதாகும் க்ராவிட்டி போர்ஸ் இன் கீழ் அவை அடிப்படையில் லோட்களை டிஸ்ட்ரிபியூஷன் செய்கின்றன அல்லது தரையிலிருந்து வரும் போர்ஸ்களை பியர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செய்கின்றன மேலும் அது வலுவூட்டப்படாவிட்டால் அவை கிராக் ஏற்படாமல் இருக்க லிண்டல்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே நாம் பேசும் இரண்டாவது எலிமெண்ட் ஸ்பான்ட்ரல் சரி இப்போது ஸ்ட்ரென்த் ஆப் பியர்களுடன் தொடர்புடைய ஸ்பான்ரலின் ஸ்ட்ரென்த் ஐப் பொறுத்து சுவரில் சியர் போர்ஸ்களின் டிஸ்ட்ரிபியூஷன் மேற்கொள்ளப்படலாம் இப்போது பியர்ஸ் மற்றும் ஸ்பாண்ட்ரல்களுக்கு இடையிலான எல்லையில் பீம் நெடுவரிசை ஜாய்ண்ட்க்கு ஒப்பிடக்கூடிய ஒன்று உள்ளது ஒரு மொமெண்ட் எதிர்க்கும் சட்டத்தில் உங்கள் நெடுவரிசைகளுக்கும் பீம்ஸ் பீம் நெடுவரிசை ஜாய்ண்ட்க்கும் இடையில் இருக்கும் இந்த வழக்கில் ஹரிசாண்டல் ஆக சீரமைக்கப்பட்ட எலிமெண்ட் மற்றும் செங்குத்தாக சீரமைக்கப்பட்ட எலிமெண்ட் ஆகியவற்றிற்கு இடையே இதேபோன்ற முறையில் பீம் நெடுவரிசை ஜாய்ண்ட் அல்லது குறைந்த டிபார்மேசன் மண்டலம் என்று குறிப்பிடப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் இது ஒரு மொமெண்ட் எதிர்க்கும் சட்டத்தில் பீம் நெடுவரிசைஜாய்ண்ட் போன்று கருதப்பட்ட ரிஜிட் நோடு ஆக இருக்கும் எனவே உண்மையில் ஒன்றுக்கொன்று இன்டெராக்சன் கொள்ளும் 3 காம்போனென்ட்ஸ் உள்ளன ஒன்று வெர்டிகள் லேட்டரல் லோட்களை எதிர்க்கும் எலிமெண்ட் பியர் ஹரிசாண்டல் லேட்டரல் லோட் எதிர்ப்பு எலிமெண்ட் இது க்ராவிட்டி போர்ஸ் ஐ கண்டிப்பாக கொண்டு செல்லாது அதாவது ஸ்பாண்ட்ரல் மற்றும் ஸ்பேண்ட்ரலுக்கும் பியர்க்கும் இடையிலான ஜாய்ண்ட் ஸ்பாண்ட்ரல்லின் ஸ்ட்ரென்த் மற்றும் ஸ்டிப்னஸ் ஐப் பொறுத்து பியர் இன் பௌண்டரி கண்டிஷன் நிறுவப்பட்டுள்ளது எனவே ஒரு பியர் உண்மையில் லேட்டரல் போர்ஸ்களின் கீழ் ஒரு கான்டிலீவர் டிஃபார்மேஷன் சுயவிவரத்தைக் கொண்டிருக்கலாம் அல்லது லேட்டரல் போர்ஸ்களின் செயல்பாட்டின் கீழ் ஒரு சியர் டிபார்மேசன் சுயவிவரத்தைக் கொண்டிருக்கலாம் இது ஸ்பாண்ட்ரலின் பங்கைப் பொறுத்தது சரி எனவே நீங்கள் சுவர் சியர் ஐ நிறுவியவுடன் நீங்கள் இப்போது சுவர் சியர் ஐ வெர்டிகள் லேட்டரல் லோட் சுமக்கும் எலிமெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் தொடங்க வேண்டும் எனவே இங்கே உள்ள படத்தில் உள்ள 3 பியர்ஸ்க்கு சுவர் சியர் டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் இங்கே H1 H2 மற்றும் H3 ஆகியவற்றுக்கு இடையே கடுமையான டியபிறகம் நடவடிக்கை இருப்பதாகக் கருதி H டிஸ்ட்ரிபியூஷன் ஆக வேண்டும் இங்கே இந்த குறிப்பிட்ட வழக்கில் 3 வெர்டிகள் லேட்டரல் லோட் தாங்கும் எலிமெண்ட்ஸ் உள்ளன இந்த 3 க்கு சியர் போர்ஸ் ஐ டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய உங்களுக்கு ஒரு வழி தேவை இது ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் அடிப்படையில் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு சுவரில் பியர்ஸ் இன் ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் ஐ மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் சுவர் ஈர்க்கும் ஸ்டோரே சியர் இன் ப்ரோபோர்சன் என்ன என்பதை நிறுவ சுவரின் ஒட்டுமொத்த ஸ்டிப்னஸ் உங்களுக்குத் தேவை எனவே மஸோன்றி பேனல்களில் உள்ள டிபார்மேசன்கள் மற்றும் ஸ்டிப்னஸ் ஐ நீங்கள் உண்மையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் இது ஸ்பாண்ட்ரல்களால் பாதிக்கப்படுகிறது உங்களிடம் கப்ளிங் எலிமெண்ட் திறப்பு இருந்தால் அல்லது திறப்புகள் இல்லாத வெற்று சுவர் இருந்தால் லேட்டரல் போர்ஸ்களின் கீழ் சுவர் டிபார்மேசன் விதத்தில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் நான் சொன்னது போல் அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொண்டது மற்றும் ஸ்பாண்ட்ரல் எவ்வளவு ஸ்டிப்னஸ் என்பதைப் பொறுத்து இருக்கிறது மேலும் அது வேறு ஒரு எலிமெண்ட் ஆக ஐசோலேட் ஆவதற்கு காரணம் பியர் ஆகும் இது வெர்டிகள் லேட்டரல் லோட் சுமக்கும் எலிமெண்ட் ஆகும் எனவே நீங்கள் ஒரு பியர் ஐ உருவாக்குகிறீர்கள் இடையில் ஒரு தொடர்ச்சி உள்ளது ஒரு பியர்ரில் ஒரு வெர்டிகள் தொடர்ச்சி உள்ளது மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட லோட்கள் மற்றும் அதன் டெட் எடை மற்றும் அதன் சொந்த டெட் எடை காரணமாக ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உள்ளது அந்தச் செயலின் பலன் ஸ்பாண்ட்ரலுக்கு இல்லை ஸ்பாண்ட்ரலுக்கு ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் இல்லை ஏனெனில் இது ஒரு திறப்புக்கு மேலே அமர்ந்திருக்கும் ஒரு எலிமெண்ட் எனவே ஒரு சுவரில் பியர் அனுபவிக்கும் வகையான ஒருங்கிணைப்பு மற்றும் ப்ரீ கம்ப்ரெஸ்ஸன் உங்களிடம் இல்லை இது ஒரு முக்கியமான வேறுபாடு இது பியர் மற்றும் ஸ்பான்ட்ரல் நடந்து கொள்ளும் விதத்தை மாற்றுகிறது டிசைன்னிற்குள் நுழைந்தவுடன் குறிப்பிட்ட கணக்கீடுகளுக்கு வருவோம் ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு பியர் இன் ஸ்டிப்னஸ் ஐ எவ்வாறு மதிப்பிடலாம் என்பதைப் பார்ப்பது அறிவுறுத்தலாகும் ஏனென்றால் நீங்கள் அங்குதான் தொடங்குகிறீர்கள் பியர் இன் ஸ்டிப்னஸ் மதிப்பீடு உங்களுக்குத் தேவை பின்னர் சுவரின் ஸ்டிப்னஸ் ஐ மதிப்பிடுவதற்கு அவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும் எனவே பியர் இன் ஸ்டிப்னஸ் யை மதிப்பிடக்கூடிய இரண்டு நிபந்தனைகளின் கீழ் பியர் ஆனது கான்டிலீவர் சியர் சுவராக செயல்படுகிறது எனவே நீங்கள் ஒரு வெற்று சுவரைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சுவரைத் திறக்காமல் பார்த்தால் சுவரின் டிபார்மேசன் சுயவிவரம் ஒரு கேன்டிலீவர் சுவருக்கு நெருக்கமாக இருக்கும் நீங்கள் ஒரு கான்டிலீவர் டிஃபார்மேஷன் சுயவிவரத்தைப் பெறுவீர்கள் உங்களிடம் ஒரு திறப்பு மொமெண்ட் இருக்கும் மற்றும் உங்களிடம் ஒரு ஸ்பாண்ட்ரல் இருக்கும் இது ஸ்பாண்ட்ரல் மற்றும் திறப்பதற்கு இடையில் உள்ள கப்ளிங்க் எலிமெண்ட் ஆகும் இது பியர்ஸ் இன் மேற்புறத்தில் சுழற்சிகளைத் தடுக்கலாம் மற்றும் அது பௌண்டரி கண்டிஷன்களை மாற்றும் எனவே முதல் வழக்கில் உயரம் h லேட்டரல் போர்ஸ் H மற்றும் சுவரின் நீளம் L தடிமன் t என்ற கான்டிலீவர் சியர் சுவர் ஆகியவற்றைக் கருத்தில் கொண்டால் லேட்டரல் டிபார்மேசன் டெல்டா மதிப்பீட்டைப் பெறுவதில் நாம் ஆர்வமாக உள்ளோம் மற்றும் இதைக் கொண்டு சுவரின் லேட்டரல் ஸ்டிப்னஸ் ஐ நாம் உண்மையில் மதிப்பிடலாம் எனவே எளிமைப்படுத்தல் ஆனால் இந்த எளிமைப்படுத்தல் மற்றும் பௌண்டரி கண்டிஷன் ஐ இலட்சியப்படுத்துதல் ஆகியவை நாம் சென்று பியர்ஸ் மற்றும் ஸ்பான்ரல்களால் ஆன முழு சுவரின் ஸ்டிப்னஸ் ஐ மதிப்பிடுவதற்கும் அவசியமாகும் எனவே ரிஇன்போர்ஸ்டு கான்கிரீட் பிரேம்களைப் பார்க்கும்போது லேட்டரல் டிபார்மேசன் ஐ நீங்கள் பார்க்கும்போது மற்றும் பிளக்சரல் எலிமெண்ட் ஐ நாம் பார்க்கும்போது ரிஇன்போர்ஸ்டு கான்கிரீட் உறுப்புகளின் டெப்லெக்சன்களை ஸ்லேண்டெர்னெஸ் விகிதங்களைக் கொண்டு கணக்கிடுகிறோம் பொதுவாக பிளக்சரல் டெப்லெக்சன்களைக் கணக்கிடுகிறோம் ஆனால் அஸ்பெக்ட் ரேஷியோ மாறும்போது h பை L விகிதங்கள் சியர் டிபார்மேசன்களை மாற்றுவதை நாம் புறக்கணிக்க முடியாது எனவே ஒரு மஸோன்றி சுவரின் மொத்த லேட்டரல் டெப்லெக்சன் இன் பிளேன் லேட்டரல் டெப்லெக்சன் ஆனது பிளக்சரல் காம்போனென்ட் மற்றும் சியர் காம்போனென்ட் என இரண்டு காம்போனென்ட்ஸ்களைக் கொண்டுள்ளது டிஃபார்மேஷன் ப்ரொஃபைல் என்பது கான்டிலீவர்டு டிஃபார்மேஷன் ப்ரொஃபைல் என்று நாம் கருதும் போது பிளக்சரல் காம்போனென்ட் Hh33EI ஆகும் இங்கு E என்பது மஸோன்றி ஒட்டுமொத்த மஸோன்றி இன் எலாஸ்டிஸிட்டி மாடுலஸ் ஆகும் சியர் காம்போனென்ட் என்பது சியர் போர்ஸ் டிவைடெட் பை சியர் ஏரியா ஆகும் இது சுவர் பேனலின் உயரத்துடன் சியர் மாடுலஸை பெருக்கி அதை சுவரின் கிராஸ் செக்சனின் மொத்த பரப்பளவில் வகுக்க சுவர் கிடைப்பதில் இருந்து வேறுபட்டது எனவே இங்கே செக்சன் ப்ரோபெர்டிகளின் அடிப்படையில் நியாயமான எண்களாக இருக்கும் எண்களை இணைக்க வேண்டும் மற்றும் லேட்டரல் டிபார்மேசன் மற்றும் லேட்டரல் ஸ்டிப்னஸ் ஆகியவை மொத்த கிராஸ் செக்சனின் பரப்பளவில் 5 6 வது பகுதி என்று ஒரு அனுமானமாக இருக்க முடியும் கிராஸ் செக்சனின் பரப்பளவு கிராஸ் செக்சனின் மொத்த பரப்பளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமானமாகும் இங்கு Ag ஆனது தடிமன் இன்டு சுவரின் மொத்த நீளம் ஆகும் பின்னர் பெரிய ஆக்சிஸ் வழியாக உள்ள சுவரின் பகுதியின் இரண்டாவது மொமெண்ட் ஆனது இன் பிளேன் திசையில் பெண்டிங் tL312 மற்றும் சியர் மாடுலஸ் ஆனது மீண்டும் மெட்டிரியல் ஐ ஒரு ஐசோட்ரோபிக் மெட்டிரியல் என்று கருதுகிறது சியர் மாடுலஸ் உடன் மெட்டிரியளின் யங் மாடுலஸை Em நாம் இணைக்கிறோம் மற்றும் யங்கின் மாடுலஸில் 40 சதவீதம் சியர் மாடுலஸ் என்பது மஸோன்றிக்கான நியாயமான மதிப்பீடாகும் ஆக மொத்த பரப்பளவு சியர் மாடுலஸ் அடிப்படையில் Av இலிருந்து எண்கள் உள்ளன மற்றும் அந்த எளிமைப்படுத்தல்களைப் பயன்படுத்தி மொத்த டெப்லெக்சனை பிளக்சரல் டெப்லெக்சன் ப்ளஸ் சியர் டெப்லெக்சன் என்று விரிவுபடுத்துகிறோம் மற்றும் எளிமைப்படுத்தல் மூலம் ஜாமெட்ரியின் அடிப்படையில் எஸ்பிரசன் ஐ எழுத முடியும் மாடுலஸ் ஆப் எலாஸ்டிஸிட்டி h பை L ரேஷியோவை வெளிப்படுத்தும் வகையில் எளிமைப்படுத்தல்கள் இங்கே செய்யப்பட்டுள்ளன இது அஸ்பெக்ட் ரேஷியோ மற்றும் சுவரின் தடிமன் ஆகும் எனவே லேட்டரல் போர்ஸ் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவு நீங்கள் சுவரின் ஜாமெட்ரி h L மற்றும் t மற்றும் மாடுலஸ் ஆப் எலாஸ்டிஸிட்டி ஆப் மஸோன்றி போன்றவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இன் பிளேன் லேட்டரல் போர்ஸ்களுக்கு உட்பட்டு ஒரு கேன்டிலீவர்டு சுவரில் டெப்லெக்சன்க்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் நீங்கள் ஸ்டிப்னஸ் இன் அடிப்படையில் எழுத விரும்பினால் HΔ மற்றும் நீங்கள் சியர் சுவரின் கேன்டிலீவர்டு ப்ரொஃபைல் ஐ எடுத்துக் கொண்டால் லேட்டரல் ஸ்டிப்னஸ்க்கான வெளிப்பாட்டைப் பெறுவீர்கள் இப்போது அதே போல அது ஒரு சுவராக இருந்தால் அது திறப்புகளுக்கு இடையில் ஒரு பியர் ஆக இருந்தால் படத்தில் வரும் ஸ்பான்ரலின் இன்டெராக்சன் உள்ளது எனவே நான் திறப்புகளுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் பியர் ஐப் பார்க்கிறேன் எனக்கு இந்த பக்கத்தில் ஒரு திறப்பு உள்ளது எனக்கு மறுபுறம் மற்றொரு திறப்பு உள்ளது அதாவது ஸ்பாண்ட்ரல்கள் இன்டெராக்சன் கொள்கின்றன இது ஒரு விண்டோ என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் ஒரு விண்டோ இருந்தால் பின்னர் உங்களிடம் மேலே ஒரு ஸ்பாண்ட்ரலும் கீழே ஒரு ஸ்பான்ரலும் இருக்க வேண்டும் அவை உண்மையில் மஸோன்றி பியர் இன் மேல் மற்றும் கீழ் சுழற்சிகளைத் தடுக்கும் நோக்கில் செயல்படும் முன்னதாக உங்களிடம் கான்டிலீவர்டு டிஃபார்மேஷன் ப்ரொஃபைல் டாப் சுழற்றுவதற்கு ப்ரீ ஆக உள்ளது ஆனால் நீங்கள் அதன் ஜாமெட்ரியில் குறிப்பிடத்தக்க மற்றும் ஸ்ட்ரென்த் ஆன ஒரு ஸ்பாண்ட்ரலைக் கொண்டிருந்தால் அது பியர் இன் மேல் என்ன செய்ய முடியும் என்றால் அது சுழற்சிகளைத் தடுக்கும் எனவே சுழற்சிகளைத் தடுப்பது என்பது பியர் இப்போது இரட்டை பெண்டிங்ற்கு உட்படுத்தப்படுவதைக் குறிக்கும் எனவே லேட்டரல் ஸ்டிப்னஸ் இன் மதிப்பீட்டை மாற்றுவோம் எனவே இங்கே மீண்டும் உங்களுக்கு ஒரு பிளக்சரல் காம்போனென்ட் மற்றும் சியர் காம்போனென்ட் உள்ளது ஆனால் கொடுக்கப்பட்ட உண்மையில் சுவர் இரட்டை பெண்டிங்ற்கு உள்ளாகிறது என்னிடம் Hh312EI உள்ளது இது பிளக்சரல் மெக்கானிசம் இன் காரணமாக டெப்லெக்சன் மதிப்பீடு இருக்கும் மற்றும் சியர் பகுதி மற்றும் சியர் மாடுலஸின் மாடுலஸ் ஆகியவற்றிற்கு முன்னர் பயன்படுத்திய அதே வெளிப்பாடுகளை நாம் பயன்படுத்துகிறோம் மேலும் அதை மீண்டும் எளிமைப்படுத்தி அஸ்பெக்ட் ரேஷியோ h பை L ஜாமெட்ரி ஆப் சுவர் கிராஸ் செக்சன் மற்றும் மாடுலஸ் ஆப் எலாஸ்டிஸிட்டி இன் அடிப்படையில் எழுதுகிறோம் லேட்டரல் டெப்லெக்சன் அல்லது சுவரின் லேட்டரல் ஸ்டிப்னஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் எங்களிடம் ஒரு வெளிப்பாடு உள்ளது எனவே நீங்கள் ஒரு சுவரைப் பரிசோதித்து பியரின் பிஹேவியர் கான்டிலீவர்டு ப்ரொஃபைல்ற்கு அல்லது சியர் ப்ரொஃபைல்ற்கு நெருக்கமாக உள்ளதா என்பதைப் புரிந்துகொள்வது முக்கியம் பின்னர் நீங்கள் இப்போது முழு சுவரின் லேட்டரல் ஸ்டிப்னஸ் ஐ நிலைநிறுத்த மற்றும் மதிப்பிடுவதற்கு வெவ்வேறு பியர்ஸ் மற்றும் ஸ்பாண்ட்ரல்களை இணைக்க வேண்டும் பின்னர் உங்களிடம் பல சுவர்கள் உள்ளன இந்த சுவர்களுக்கு இடையில் ரிலேட்டிவ் ஸ்டிப்னஸ் இருந்தால் ஸ்டோரே சியர் இல் இருந்து சுவர் பெறப் போகும் சியர் போர்ஸ் இன் ப்ரோபோர்சன் ஐ நிறுவ உங்களுக்கு உதவும் அஸ்பெக்ட் ரேஷியோ ஐப் பொறுத்தமட்டில் கான்டிலீவர்டு பியர்ஸ் மற்றும் சியர் டிஃபார்மேஷன் ப்ரொஃபைலைக் கொண்ட பியர்ஸ் எப்படி இருக்கும் என்பதை ஆராய்வது பயனுள்ளது எனவே இந்த ஸ்டிப்னஸ் ஐ y ஆக்ஸிஸ் இல் நார்மலைஸிடு ஸ்டிப்னஸ் எனப் பார்த்தால் என்னிடம் ஸ்டிப்னஸ் k டிவைடெட் பை சுவரின் தடிமன் t மற்றும் மாடுலஸ் ஆப் எலாஸ்டிஸிட்டி ஆப் மஸோன்றி நார்மலைஸிடு இருக்கிறது மேலும் என்னிடம் அஸ்பெக்ட் ரேஷியோ h பை L ஆனது x ஆக்ஸிஸ் இல் கொண்டிருந்தால் ஸ்குவாட் சுவர்களைப் பார்க்கிறோம் என்பதைக் குறிக்கும் சிறிய ரேஷியோவுக்கு சியர் டிபார்மேசன் நிலவுகிறது ஆனால் நாம் நீண்ட அஸ்பெக்ட் ரேஷியோவுக்குச் செல்லும்போது அஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரிக்கும் போது சியர் டிபார்மேசன் ப்ரொஃபைல் சியர் டிபார்மேசன் அளவு உண்மையில் மிகக் குறைவு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் ஸ்லெண்டெர் சுவரில் இது ஆகும் ஸ்லெண்டெர் இதன் அஸ்பெக்ட் ரேஷியோ அதாவது h பை L ஆனது 1 ஐ விட அதிகமாக இருக்கும் சியர் டிபார்மேசன் பங்களிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது எனவே மிகவும் குறைந்த ரேஷியோவுக்கு சியர் டிபார்மேசன் என்பது கான்டிலீவர் செய்யப்பட்ட ப்ரொஃபைல் மற்றும் நிலையான பியர் கேஸ்கள் இரண்டையும் நிர்வகிக்கும் மேலும் இது உண்மையில் டினோமினேட்டரில் உள்ளவற்றின் அடிப்படையில் வெளிப்பாடுகள் வெளிவரும் விதத்தின் காரணமாகும் ஓகே எனவே எங்கள் டிசைன்னிற்கான இணைப்பாக இருக்கும் இந்த அஸ்பெக்ட் ஐ நான் விரும்பினேன் அங்கு டிசைன்னின் அஸ்பெக்ட் ஐ நாம் தொடங்கும் புள்ளி ஆனது ஸ்ட்ரென்த் மற்றும் பிஹேவியர் ஐப் பார்க்கும் இந்தப் செக்சனின் கன்குளுடிங் போர்சன் ஆக இருக்க வேண்டும் எனவே இதன் மூலம் வெவ்வேறு செயல்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் பிஹேவியர்கள் மீது ஒட்டுமொத்த பிடிப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் எனவே டிசைன் கண்ணோட்டத்தில் இதைக் கவனிக்க வேண்டும் அடுத்த விரிவுரையில் டிசைன் ஐத் தொடங்குவோம் ஓகே